இந்த விரிவுரையில் ரிலேக்களைப் பயன்படுத்தி சோதனைகளை செய்யப்போகிறோம் ரிலே என்றால் என்ன என்பதை நீங்கள் முன்பே பார்த்தீர்கள் ரிலே என்பது மிகக் குறைந்த மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தி மைக்ரோகண்ட்ரோலரின் கட்டுப்பாட்டின் மூலம் அதிக சக்தி சர்கியூட்க்கு மாறக்கூடிய ஒரு சாதனம் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுகளுடன் ரிலேவை இணைப்பது பற்றி சில சோதனைகளையும் மற்றும் செயல் விளக்கத்தையும் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நாம் நமது சோதனை மற்றும் செயல் விளக்கத்திற்கு பயன்படுத்தும் ரிலே வகை எஸ் ஆர் டி 05டிசி எஸ்எல் சி ஆகும் இப்போது நீங்கள் பார்ப்பது நாம் உபயோகிக்க இருக்கும் ரிலே போர்டின் படம் இந்த சோதனையில் நான் காண்பிக்கும் இந்த குறிப்பிட்ட ரிலேயில் ஒரு ரிலே சாதனத்தைக் கொண்டுள்ளதை நீங்கள் கவனித்தாலும் ஒரே போர்டில் ஒருங்கிணைந்த 2 அல்லது 4 ரிலே சாதனங்கள் இருக்கும் போர்டுகளும் உள்ளன எனவே நீங்கள் ஒரே மைக்ரோகண்ட்ரோலரிலிருந்து பல மின் சாதனங்களை கட்டுப்படுத்த நினைத்தால் ஏதேனும் பயன்பாடு கொண்டு அந்த பலகைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நாம் ஒரு சாதனத்தை கட்டுப்படுத்த விரும்புவதால் நான் ஒரு ஒற்றை ரிலே தொகுதியைப் பயன்படுத்துகிறேன் இப்போது இந்த ரிலே பற்றி பேசுகையில் இந்த சிக்னலை மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கின்றேன் என்பதை ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த சிக்னலை மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்கின்றேன் இங்கு ஒரு ஜி என் டி மற்றும் 5 வோல்ட் உள்ளது இது இந்த சாதனத்திற்கு பவர்யை வழங்குகிறது மற்றும் மூன்றாவது முனை உள்ளது டிஜிட்டல் சிக்னலை பயன்படுத்தி நீங்கள் ரிலேவை ஆன் அல்லது ஆஃப் ONOFF செய்யலாம் இந்த சிக்னல் 0 முதல் 5 வோல்ட் வரம்பில் வேலை செய்ய முடியும் 0 என்றால் ரிலே ஆஃப்பில் இருக்கும் நீங்கள் 5 வோல்ட் பயன்படுத்தினால் ரிலே ஆனில் இருக்கும் வெளியீட்டு பக்கத்தில் நீங்கள் அதிக சக்தி சாதனத்தை இணைக்க வேண்டும் இது 10 ஆம்பியர் மற்றும் 250 வோல்ட் ஏசி மின்சாரம் வரை இருக்கலாம் நீங்கள் வெளியீட்டு சாதனத்தையும் ஆன் செய்யலாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த சாதனம் ஒரு சாலிட் ஸ்டேட் ரிலே அல்ல மாறாக இது ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே ஆகும் எனவே நீங்கள் ஒரு மின்னோட்டத்தைப் பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கும் மின்காந்தம் காந்தமாக்கப்படுகிறது ஒரு உலோக சுவிட்ச் உள்ளது இது ஈர்க்கப்படுகிறது மற்றும் ஸ்ப்ரிங் லோடிங் பயன்படுத்தி மின்னோட்டம் இல்லை என்றால் அது அணைக்கப்படும் நாம் ஒரு ரிலேவை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் போது இது போன்ற டக் டக் டக் டக் போன்ற ஒலியை நீங்கள் கேட்கலாம் இணைப்பை ஏற்படுத்தும் மற்றும் துண்டிப்பை ஏற்படுத்தும் கருவியாக சுவிட்ச் இருக்கும் வெளியீட்டு பக்கத்தில் 3 கனெக்டர்கள் உள்ளன நார்மலி கிளோஸ்ட் normally closed காமன் common இது கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நார்மலி ஓபன் normally open connector கனெக்டர்கள் ஆகும் எனவே நீங்கள் எந்த சாதனத்தையும் இணைக்கும்போது அவற்றை காம் மற்றும் என் ஒ க்கு இடையில் அல்லது காம் மற்றும் என் சிக்கு இடையில் இணைக்கலாம் இது மைக்ரோகண்ட்ரோலருடன் ரிலேவை எவ்வாறு இணைப்போம் என்பதற்கான இணைப்பு வரைபடம் ஆகும் இதற்கு எஸ் டி எம் 32 போர்டைப் பயன்படுத்துவோம் நான் நடுவில் காண்பிக்கும் இது ரிலேவின் பிளாக் டயக்ராம் ஆகும் நீங்கள் அதை எஸ் டி எம் போர்டுடன் இணைக்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் இணைப்பும் 5வி வும் ஒரு சிக்னலும் தேவைப்படுகிறது என் ஒ க்கும் என் சிக்கும் வித்தியாசம் என்னவென்றால் நாம் என் ஒவைப் பயன்படுத்தினால் ரிலே இயங்காத போது சிக்னல் 0 ஆக இருக்கும் இங்கு சுற்று திறந்திருக்கும் மற்றும் மின்சாரம் இருக்காது ஆனால் நாம் 5 வோல்ட் சிக்னலை பயன்படுத்தும் போது இந்த சுற்று இயக்கப்படும் ஆனால் என் சி முனை இது தலைகீழாக செயல்படும் நீங்கள் சிக்னலில் 0 வோல்ட் பயன்படுத்தும்போது அதாவது ரிலே முடக்கப்பட்டுள்ளது ஆனால் வெளியீட்டு பக்கத்தில் சுற்று இயங்கும் ஆனால் நீங்கள் ரிலேவை இயக்கும்போது சுற்று அணைக்கப்படும் அதாவது இது ரிவேர்ஸ் கன்வென்ஷன் ஆகும் இது வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது இது ரிலேயின் இயல்பான நிலை இந்த உள்ளீட்டு சிக்னல் 0 வோல்ட்டில் இருக்கும் என் சி இணைப்பிற்காக இது இயல்பான நிலையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் NO என்றால் அது திறந்திருக்கும் ஆனால் ரிலே தூண்டப்படும்போது இந்த சிக்னல் உள்ளீடு 5 வோல்ட்டில் இருக்கும் என்று அர்த்தம் பின்னர் தலைகீழாக நடப்பதைக் காணலாம் என் சி பிளொட்டிங் உடனும் என் ஒ இணைப்பு காம் உடனும் இணைக்கப்படும் எனவே நாம் என் ஒ மற்றும் காம் க்கு இடையில் அல்லது என் சி மற்றும் காம் க்கு இடையில் இணைப்போம் இந்த சோதனையில் நான் டி3 டேட்டா லைனை சிக்னலை அளிப்பதற்கும் வெளியீட்டின் செயல் விளக்கம் அளிக்க பயன்படுத்துவேன் நாம் ஒரு சிறிய எல் ஈ டி விளக்கைப் ரிலே கட்டுப்பாட்டின் கீழ் இயக்கப்படும் மற்றும் முடக்கப்படும் வகையில் பயன்படுத்துவோம் நாம் என் ஒவை பயன்படுத்துவோம் அதாவது ரிலே இயக்கப்படாத போது பல்பு ஒளிராது இந்த சர்கியூட் மூலம் மின்னோட்டம் பாயும் ஒரு எலக்ட்ரிக் பவர் கார்டு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது மெயின்களுடன் இணைக்கப்படும் ஒரு விளக்கு மற்றும் வெளிப்புற சுவிட்ச் உள்ளது நிச்சயமாக இந்த சோதனையில் நமக்கு சுவிட்ச் தேவையில்லை சுவிட்ச் எப்போதும் இயங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ரிலே ஆனில் இருக்கும்போதெல்லாம் ஒரு மின்னோட்டம் பாயும் மற்றும் விளக்கை ஒளிர செய்யும் ரிலே முடக்கப்பட்டிருக்கும் போது மின்னோட்டம் இருக்காது மற்றும் விளக்கு அணைக்கப்படும் எனவே இது தான் நாம் பயன்படுத்தும் இணைப்பு வரைபடம் ஆகும் இப்போது முதல் சோதனைக்கு வருவோம் சிறிது நேர தாமதத்துடன் நாங்கள் ரிலேவை ஆன் செய்து ஆஃப் செய்யலாம் நாம் மின்சார விளக்கை இணைப்போம் எவ்வாறு சுற்றை இணைக்க வேண்டும் என்றும் மேலும் ஆன் மற்றும் ஆஃப் செய்வதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எஸ் டி எம் போர்டின் டி3 வெளியீட்டு லைன் உடன் ரிலே இணைக்கப்பட்டுள்ளதை சுற்று வரைபடத்தில் ஏற்கனவே பார்த்தோம் மேலும் ரிலே 2 வினாடிகளுக்கு இயக்கப்பட்டு 5 வினாடிகளுக்கு அணைக்கப்படும் வகையில் ப்ரோக்ராம் எழுதப்பட்டுள்ளது மற்றும் இந்த செயல்முறை காலவரையின்றி மீண்டும் நிகழும் உங்களுக்கு இதை செய்து காண்பிப்பதற்கு முன் கோடை காண்பிக்கிறேன் இதனை செய்ய எம்பெட் சி குறியீடை கொண்டு எழுதியுள்ளோம் இது மிகவும் எளிமையான மற்றும் நேரடியான குறியீடு இந்த குறியீடை பார்த்தால் எம்பெட் h என்ற ஹெடர் இன்குலூடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் டி3யை டிஜிட்டல் வெளியீட்டு முனை என அறிவித்துள்ளோம் ஏனெனில் இங்கே நாம் அந்த வெளியீட்டு முனையை ஒரு எளிய டிஜிட்டல் வெளியீட்டு மோடாக பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த முனை "ரிலே" என்று அழைக்கிறோம் நீங்கள் இங்கே எந்த பெயரையும் கொடுக்கலாம் இதுவே தொடர்ச்சியான சுழற்சியில் இயங்க வைக்கும் நமது மெயின் பங்க்ஷன் ஆகும் இது ரிலேக்கு 1 ஐ வெளியிடும் போது சுற்று இயக்கப்படும் மற்றும் விளக்கை 2 வினாடிகள் ஒளிரும் ரிலே 0 என்பது மீண்டும் சுற்று அணைக்கப்பட்டு 5 விநாடிகள் காத்திருக்கும் எனவே நீங்கள் விளக்கை இயக்கவும் 2 வினாடிகள் காத்திருக்கவும் விளக்கை அணைக்கவும் 5 வினாடிகள் காத்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இது சுழற்சி முறையில் வொயில் லூப் மூலம் செயல்படும் இப்போது செயல் முறையை பார்ப்போம் நான் காண்பிக்கும் இந்த சர்க்கியூட்டை பாருங்கள் இது உங்கள் எஸ் டி எம் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு மற்றும் நான் காட்டிய பல்புக்கான சர்கியூட் ஒரு மின்சார சக்தி நுழைவாயில் உள்ளது இது ஒரு மின்சார சக்தி ஏசி 220 வோல்ட்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு சுவிட்ச் உள்ளது அதை நான் நிரந்தரமாக ஆனில் வைக்கிறேன் இது நான் பயன்படுத்தும் ஒரு சிறிய எல்இடி விளக்கு மற்றும் ரிலே மாடியுல் ஆகும் இந்த ரிலே தொகுதியை என் ஒ மற்றும் காம் இணைப்புகளுடன் இணைத்திருப்பதை நீங்கள் ஒரு பக்கத்தில் காண்கிறீர்கள் மறுபுறம் நீங்கள் பார்த்த 3 முனைகளும் உள்ளன இந்த முனைகள் சிக்னல் விசிசி மற்றும் ஜி என் டி ஆகும் இந்த 3 முனைகளையும் இணைக்க வேண்டும் இப்போது இந்த ப்ரெட் போர்டில் நான் ஏற்கனவே அத்தகைய இணைப்புகளை செய்துள்ளேன் வலது பக்கத்தில் நான் இந்த ரிலேவை சொருகுவேன் நான் இந்த ரிலேவை இந்த ப்ரெட் போர்டில் சொருகினேன் ஒரு நிலையானதிடமான இணைப்பை உருவாக்குகிறேன் ஆம் ஒரு தளர்வான இணைப்பு உள்ளது அதை சரி செய்து விடுகிறேன் இப்போது இந்த ப்ரோக்ராமை தொகுக்கிறேன் இயல்பாக அது சேவ் ஆகியுள்ளது இது பதிவிறக்க ஃபோல்டரில் சேமிக்கப்படும் அதை நீங்கள் நகலெடுத்து எப்401 டிரைவ் இல் பேஸ்ட் செய்யவும் ப்ரொக்ராம் பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிட்டது இப்போது நான் பவரை இயக்குகிறேன் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் விளக்கை 2 விநாடிகளுக்கு இயக்கப்படும் மற்றும் 5 விநாடிகளுக்கு அணைக்கப்படும் மீண்டும் 2 விநாடிகளுக்கு இயக்கப்படும் மற்றும் 5 விநாடிகளுக்கு அணைக்கப்படும் ரிலேவை இணைப்பது மிகவும் எளிதானது நாம் மீண்டும் ப்ரெசென்ட்டேஷன் மற்றும் அடுத்த சோதனைக்கு வருவோம் விளக்கை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் போது ரிலே சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுவதைக் கேட்கக்கூடிய ஒலி மூலம் நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அடுத்த பரிசோதனையில் நீங்கள் அதை மிகத் தெளிவாகக் கேட்கலாம் ஏனெனில் மிக வேகமாக இயக்கப்படும் மற்றும் முடக்கப்படும் இரண்டாவது சோதனைக்கு வருவோம் இணைப்பு மிகவும் ஒத்திருக்கிறது நாம் மீண்டும் அதே சர்க்கியூட்களைப் பயன்படுத்தி ரிலே வழியாக விளக்கை இணைக்கிறோம் நாம் இன்னும் ரிலேவை டி3 போர்ட் உடன் இணைக்கிறோம் ஆனால் முந்தைய சோதனையில் நாம் டிஜிட்டல் 0 அல்லது 1 கட்டுப்பாட்டைப் பயன்படுத்தினோம் ஆனால் இந்த சோதனைகளில் டி3 இல் தொடர்ச்சியான பல்ஸ் அனுப்ப பி டபிள்யு எம் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே ரிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு இயக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு அணைக்கப்படும் இது மீண்டும் மீண்டும் நடக்கும் டியூட்டி சைக்கிள் கட்டுப்படுத்துவதன் மூலம் விளக்கின் பிரகாசம் மாறும் ஏனென்றால் நீங்கள் ஒரு பி டபிள்யு எம் பற்றி அறிந்திருப்பதால் மின்னழுத்த வெளியீட்டின் சராசரி மதிப்பு டியூட்டி சைக்கிள்க்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே நாம் டியூட்டி சைக்கிள் மாற்றும்போது ரிலேவுக்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தத்தின் சராசரி மதிப்பும் மாறும் எனவே விளக்கை டியூட்டி சைக்கிள்க்கு விகிதாசாரத்தில் மாறுபடும் இந்த ப்ரோக்ராம்மில் செய்முறை விளக்கத்திற்காக எம்பெட் ஹெச் mbed h ஐ சேர்த்துள்ளோம் ஆனால் இப்போது இந்த டி3யை பி டபிள்யு எம் அவுட் என அறிவித்துள்ளோம் இதற்கு "பல்பு" என்ற பெயரை வழங்கியுள்ளோம் இப்போது முக்கிய செயல்பாட்டில் சில விஷயங்களைச் செய்துள்ளோம் ஆரம்பத்தில் இந்த பி டபிள்யு எம் அவுட்டுக்கு காலத்தை அமைக்க டியூட்டி சைக்கிள் யை அமைக்க மற்ற செயல்பாடுகள் பலவற்றிற்கு நாம் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் முதலில் நாம் வினாடியை 0 02 ஆக அமைக்கிறோம் அதாவது இது 20 மில்லி வினாடிகள் ஆகும் இதன் பொருள் 50 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே ஒவ்வொரு நொடியிலும் ரிலே 50 முறை ஆன் மற்றும் ஆஃப் ஆகும் நான் அதை 50 ஆக வைத்திருக்கிறேன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ரிலேவைப் பயன்படுத்துவதால் இந்த அதிர்வெண்ணை மிக வேகமாக வைத்திருக்க முடியாது ஏனெனில் ரிலே ஆன் மற்றும் ஆஃப் செய்ய நேரம் கிடைக்காது இந்த ப்ரோக்ராம்மில் நாம் வொயில் லூப் மூலம் சில விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சுழற்சியில் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் ரைட் bulb write என்ற பங்க்ஷனை கொண்டு நீங்கள் டியூட்டி சைக்கிள்ளை அமைக்கலாம் முதலில் நாம் டியூட்டி சைக்கிள்ளை 1 ஆக அமைக்கிறோம் அதாவது இது தொடர்ச்சியாக 1 ஆக இருக்கும் இது ஒருபோதும் 0 ஆகாது இங்கு நீங்கள் பார்ப்பதே அதிகபட்ச பிரகாசம் ஆகும் நீங்கள் 3 விநாடிகள் காத்திருங்கள் பின்னர் நாம் டியூட்டி சைக்கிள்ளை 80 ஆக மாற்றுகிறோம் எனவே கொஞ்சம் குறைவாக பின்னர் மீண்டும் 3 விநாடிகள் காத்திருக்கவும் இதை நாம் மீண்டும் செய்கிறோம் பின்னர் டியூட்டி சைக்கிள்ளை 0 6 ஆக வைப்போம் மீண்டும் 3 வினாடிகள் காத்திருக்கவும் பின்னர் 0 4 க்கு 3 வினாடிகளுக்கு காத்திருக்கவும் 0 2 க்கு 3 வினாடிகளுக்கு காத்திருக்கவும் இறுதியாக நாம் முழுமையாக அணைக்கவும் செய்கிறோம் எனவே ஒரு லூப்பில் விளக்கின் பிரகாசம் தொடர்ச்சியான பாணியில் படிப்படியாக மாறும் என்பதை காண்போம் செய்முறை விளக்கத்தை பார்ப்போம் இது இரண்டாவது பரிசோதனை ஆகும் இந்த ப்ரோக்ராமை மீண்டும் தொகுப்போம் அதே ப்ரோக்ராம் இங்கே உள்ளது நாம் அதை சேவ் செய்கிறோம் இதை காப்பி செய்கிறோம் அதை பேஸ்ட் செய்கிறோம் புதிய ப்ரோக்ராம் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஒவ்வொரு நொடியிலும் ரிலே 50 முறை இயக்கப்படுகிறது மற்றும் அணைக்கப்படுகிறது நீங்கள் ஒலியை மிகத் தெளிவாகக் கேட்கலாம் மேலும் விளக்கில் 3 விநாடிகள் இடைவெளியுடன் பிரகாசம் மாற்றப்படுவதை காணலாம் இது அதிகபட்ச பிரகாசம் பின்னர் இது 0 8 இது 0 6 இது 0 4 இது 0 மிகவும் பிரகாசமாக இருந்து பின்னர் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது இந்த சுழற்சி மீண்டும் நிகழ்கிறது உண்மையில் இது பி டபிள்யு எம் கட்டுப்படுத்தப்பட்ட பாணியில் காலம் மற்றும் டியூட்டி சைக்கிளில் ஒரு விளக்கை அல்லது எந்தவொரு சுற்றுகளையும் எவ்வாறு இயக்கலாம் மற்றும் முடக்கலாம் என்பதைக் காட்டும் எளிய சோதனை ஆகும் இப்போது நான் உங்களுக்குக் காண்பிப்பது கடைசி குறியீடாகும் இது அதே ரிலே சர்க்யூட் ஆகும் ஆனால் நாம் இங்கு மேலும் ஒரு சேர்த்தலைச் செய்துள்ளோம் ஒரு எல் டி ஆரை இணைத்துள்ளோம் சர்க்யூட் இப்படிதான் இருக்கும் ரிலே மூலம் ஏற்கனவே மின்சார விளக்கு இணைக்கப்பட்டுள்ளது ரிலே இன்னும் டி3 முனை உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் எல் டி ஆர் லைட் சென்சிங் யூனிட் உள்ளது அதை நாம் அனலாக் உள்ளீட்டு முனை எ1 உடன் இணைக்கிறோம் இது அதே ரிலே சுற்று தான் இது நாம் பயன்படுத்தும் கூடுதல் சுற்று இங்கே எல் டி ஆர் மற்றும் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் டிவைடருடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த வெளியீட்டு மின்னழுத்தம் எஸ் டி எம் 32 போர்டின் அனலாக் உள்ளீட்டு முனை எ1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்ற குறியீடை பார்ப்போம் இப்போது மெயின் ப்ரோக்ராமில் முந்தைய சோதனையைப் போலவே காலத்தையும் 20 மில்லி வினாடிகளாக அமைத்து வருகிறோம் இப்போது லூப்பில் எல் டி ஆரிடமிருந்து ஒளி மதிப்பைப் படிக்கிறோம் படிக்கும் மதிப்பு 0 மற்றும் 1 க்கு இடையிலான ஒரு பகுதியாகும் எனவே அதை உண்மையில் ஒப்பிடக்கூடிய ஒரு முழு மதிப்பு வரை அளவிட நாம் அதை 5000 ஆல் பெருக்கி "மதிப்பு" எனப்படும் மாறியில் சேமிக்கிறோம் இப்போது பரிசோதனையின் மூலம் பொருத்தமான திரேஷால்ட் மதிப்பானது 4000 ஆக இருப்பதைக் கண்டோம் எனவே 4000 ஐ விட அதிகமாக இருந்தால் சுற்றுப்புறத்தில் நமக்கு போதுமான வெளிச்சம் உள்ளது எனவே நாம் ஒளியை அணைக்க வேண்டும் நீங்கள் ஒரு வீட்டைப் பற்றி நினைக்கிறீர்கள் போதுமான வெளிச்சம் இருக்கும் போது விளக்கை ஆன் செய்வதில் அர்த்தமில்லை எனவே நாம் டியூட்டி சைக்கிள் 0 0 ஆக அமைத்துள்ளோம் அதாவது ஒளி அணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது 4000 க்கும் குறைவாகும் போது இருள் இருக்கிறது என்று அர்த்தம் இப்போது நாம் ஒளியை இயக்க வேண்டும் எனவே சைக்கிள்ளை 1 0 ஆக அமைத்துள்ளோம் அதாவது அதிகபட்ச பிரகாசம் மற்றும் இந்த செயல்முறை மீண்டும் நிகழ்கிறது இதற்கான செய்முறை விளக்கத்தை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஸ்லைடில் நான் காட்டிய அதே குறியீடை காட்டுகிறேன் இந்த குறியீடை முதலில் தொகுக்கிறேன் அதை சேவ் செய்து பின்னர் நகலெடுத்து நியூக்ளியோ போர்டில் ஒட்டவும் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கே ரிலே சர்கியூட்டில் கூடுதலாக எல் டி ஆர் இணைக்கப்பட்டுள்ளதையும் நீங்கள் காணலாம் இந்த எல் டி ஆரை நீங்கள் காணலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளது எனவே எல் டி ஆர் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சந்திப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எல் டி ஆரின் ஒரு முனை 5 வோல்ட்டுடன் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் மறு முனை கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எல் டி ஆரின் நடுவில் உள்ள முனையிலிருந்து இந்த பச்சை கம்பி மூலம் அனலாக் உள்ளீட்டு முனை எ1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது போதுமான வெளிச்சம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே விளக்கை இயக்கவில்லை இப்போது நான் எல் டி ஆரை அழுத்தினால் விளக்கு இயக்குவதை நீங்கள் காண்கிறீர்கள் அப்படியானால் இருள் இருக்கிறது என்று பொருள் நான் மீண்டும் என் கையை அகற்றுவேன் விளக்கு மீண்டும் அணைகிறது நான் எல் டி ஆரை அழுத்துகிறேன் அதாவது விளக்கு இயக்கப்படுகிறது இது மிகவும் எளிமையான சோதனையாகும் இது ப்ரோக்ராம் கட்டுப்பாட்டின் கீழ் எல் டி ஆரை எவ்வாறு இயங்குகிறது மற்றும் எந்த மின் சாதனத்தையும் எவ்வாறு அணைக்க முடியும் என்பதைக் காட்டுகிறது இந்த சோதனையை நீங்கள் சில வகையான வீட்டு ஆட்டோமேஷன் அமைப்புடன் மிக எளிதாக தொடர்புபடுத்த முடியும் அங்கு நீங்கள் விளக்கை போன்ற சில மின் கேஜெட்டை அணைக்க விரும்புகிறீர்கள் அதாவது விளக்கை சுற்றுப்புற ஒளியின் மதிப்பைப் பொறுத்தது அணைக்க விரும்புகிறீர்கள் இது மிகவும் நடைமுறைக்குரிய எடுத்துக்காட்டு ஆகும் இங்கே நான் விளக்கை வைத்து ஒரு உதாரணத்தைக் கொடுத்தேன் வெப்பநிலை சார்ந்த பிற பயன்பாடுகளும் இருக்கலாம் அதாவது வெப்பநிலை அதிகமாகிவிட்டால் நீங்கள் ஏர் கண்டிஷனிங் இயந்திரத்தை இயக்கலாம் வெப்பநிலை மிகக் குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு ஹீட்டரை இயக்கலாம் இந்த சோதனைகளின் தொகுப்பில் சில மின் சாதனங்களை இயக்க அல்லது முடக்க மைக்ரோகண்ட்ரோலரால் கட்டுப்படுத்தப்படும் ரிலேவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை காண்பித்தேன் இந்த கருத்தை நீங்கள் எந்த வகையான சாதனத்திற்கும் பயன்படுத்தலாம் ஒரு விளக்கை தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றில்லை நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு ஏசி இயந்திரம் அல்லது ஹீட்டரை இயக்கலாம் மற்றும் முடக்கலாம் நீங்கள் ஒரு குளிர்சாதன பெட்டியை இயக்கலாம் மற்றும் அணைக்கலாம் நான் இங்கே காட்டியுள்ளபடி ஒரு கேஜெட் ஐ தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றில்லை இதுபோன்ற பல சாதனங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் நாம் கூடுதல் சோதனைகளைப் பின்பு பார்ப்போம் அங்கு நீங்கள் ஒரு வித வீட்டு ஆட்டோமேஷன் அமைப்பைக் காண்பீர்கள் அங்கு இன்னும் சில அதிநவீன வகையான கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்பு வழிமுறைகள் காண்பிக்கப்படும் இதனுடன் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்